இந்த அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த அத்தியாயம் மிக சிறிய அத்தியாயம் செயல்பாட்டு பெறுக்கியின் DC ஆப்செட் பெராமீட்டர் இதை செயல்பாட்டு பெருக்கியின் விவரக்குறிப்புகள் எனலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் என்னவெல்லாம் முடிக்கபோகிறோமோ அவற்றை திரும்பவும் ஒரு முறை பார்ப்போம் எனவே நீங்கள் திரையில் என்ன பார்கிறீர்கள் உள்ளீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருந்தாலும் ஒரு வெளியீட்டு மதிப்பு இருக்கும் இல்லையா எனவே ஆய்வகத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாற்றமிலா முனையம் மற்றும் தலைகீழ் முனையத்தை தரையிணைக்க முயற்சிக்கவும் வெளியீட்டு மின்னழுத்தம் Vo என்ன என்பதைப் பார்க்கவும் மேலும் அது 0 இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் காண்பது என்னவென்றால் உள்ளீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருந்தாலும் ஒரு வெளியீட்டு இருக்கும் இது ஆஃப்செட் என்று அழைக்கப்படுகிறது பின்வருபவை இந்த ஆஃப்செட்டை ஏற்படுத்தும் முதலில் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா பின்னர் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் மற்றும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் ஆகியவற்றின் காரணமாக மொத்த ஆஃப்செட் மின்னழுத்தம் ஏற்படுகின்றது ஒவ்வொரு காரணியையும் நாம் பார்த்துள்ளோம் இவை ஆஃப்செட்டை ஏற்படுத்தும் காரணிகள் எனவே உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் என்றால் என்ன உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் என்பது வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 செய்ய செயல்பாடு பெறுக்கியின் உள்ளீட்டு முனையங்களிலிருந்து வெளியீட்டு மின்னழுத்தத்தை பூஜ்யம் செய்ய பயன்படுத்தப்பட வேண்டிய மின்னழுத்தம் ஆகும் நீங்கள் இங்கே பார்த்தால் நாம் மிகக்குறைந்த உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறோம் அதாவது நமது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்கும் மேலும் நமது உள்ளீட்டு முனையங்களை தரையில் இணைக்கும்போது வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்க வேண்டும் ஆனால் அது 0 அல்ல அதனால்தான் தலைகீழ் மற்றும் மாற்றமிலா பெருக்கியில் நாம் ஓரளவு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த வேண்டும் இதனால் வெளியீட்டு மின்னழுத்தத்தை 0 க்கு சமமாகப் பெற முடியும் அதாவது நமது வெளியீட்டு மின்னழுத்தத்தை பூஜ்யமாக்குவது பொதுவாக நீங்கள் திரையில் திரும்பி வந்தால் பயன்படுத்த வேண்டிய மின்னழுத்தத்தின் மதிப்பு 2 மில்லிவோல்ட்கள் மற்றும் அதிகபட்சம் 6 மில்லிவோல்ட்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் திறந்த வளைய நிலையில் இயங்கும்போது அது பூஜ்யமாக இருக்க வேண்டும் அல்லது சாதனம் நிறைவுற்ற நிலையில் இருக்கலாம் இல்லையா ஏனென்றால் குறைந்த உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு கூட திறந்த வளைய கெயினின் விஷயத்தில் வெளியீட்டு மின்னழுத்தம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் அங்கு திறந்த வளையமானது நமக்குத் தெரிந்தபடி எல்லையற்ற கெயினைக் கொண்டுள்ளது எனவே வெளியீட்டு நிறைவுற்றதாக இருக்கும் அதனால்தான் அதை திறந்த வளையத்தில் அல்லது மூடிய வளைய உள்ளமைவில் பயன்படுத்துவதற்கு முன்பு வெளியீட்டு மின்னழுத்தத்தை பூஜ்யப்படுத்த எப்போதும் முயற்சிக்க வேண்டும் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னழுத்தம் VIO இன் உதவியுடன் இதை பூஜ்யமாக்க முடியும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் இருக்கும் இதை நாம் பார்த்தபடி உள்ளீட்டு மின்னோட்டத்திற்கும் மற்றும் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்திற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது இது தான் மின்னோட்டம் மற்றும் இது வழக்கமாக பூஜ்யமாக்கப்படுகிறது பொதுவாக குறைந்தபட்ச மதிப்பு 20 நானோமீட்டர் மற்றும் அதிகபட்ச மதிப்பு 200 நானோமீட்டர் ஆகும் எனவேதொழில்நுட்ப ரீதியாக வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஐ பூஜ்யமாக்க எவ்வாறு முயல்வது Vo ஐ 0 க்கு சமமாக மாற்ற நமக்கு வேண்டியது என்ன எனவே முதலில் நாம் உள்ளீட்டு முனையங்களை தரையோடு இணைக்கவேண்டும் பின் அதனை நீங்கள் பார்க்க முடியும் இழப்பீட்டு முனைகளுக்கு இடையில் உள்ள பொட்டென்சியோமீட்டரை வைப்பரிலிருந்து VEE உடன் இணைக்கவும் இப்போது நாம் முனைகள் 5 மற்றும் 1 க்கு இடையில் ஒரு பொட்டென்டோமீட்டரை இணைக்கிறோம் என்பதைப் பாருங்கள் இப்போது இது செயல்பாட்டு பெருக்கியின் மற்ற முனைகளின் பங்கு பொதுவாக ஒரு செயல்பாட்டுப்பெருக்கியில் 8 முனைகள் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள் 2 3 4 முனைகள் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் நாம் 1 ஐ இணைக்கவில்லை முனை 2 தலைகீழ் முனை 3 தலைகீழ் அல்ல முனை 4 VCC முனை 5 இணைக்கப்படவில்லை முனை 6 என்பது வெளியீட்டு முனை முனை 7 VCC Vo ஐ பூஜ்யமாக ஈடுசெய்ய முனைகள் 1 மற்றும் 5 பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் முனை 8 இணைக்கப்படவில்லை எனவே 1 முதல் 5 வரை நீங்கள் பொட்டென்சியோமீட்டரை இணைக்க முடியும் இல்லையா பொட்டென்சியோமீட்டரை முனைகள் இடையே வைப்பரிலிருந்து VEE உடன் இணைக்கவும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் பொட்டென்சியோமீட்டர் பொதுவாக 10 முறை சாதனம் மீட்டருடன் வெளியீட்டை இணைக்கவும் இந்த முனையில் வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்க பொட்டென்டோமீட்டரை சரிசெய்யவும் இதை VEE உடன் இணைப்பதன் மூலம் பின்னர் நாம் பொட்டென்சியோமீட்டரின் மதிப்பை மாற்றினால் பின்பு நாம் பொட்டென்சியோமீட்டர் மதிப்பை மாற்றிக்கொண்டே இருந்தால் நாம் ஒரு வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஐ 0 க்கு சமமாக இருக்கும்போது பொட்டென்சியோமீட்டரின் மதிப்பை அடைவோம் வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஐ பூஜ்யப்படுத்தும் நுட்பம் இது உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தையும் பார்த்தோம் இல்லையா விரைவாக மாற்றியமைக்க இது தலைகீழ் மற்றும் மாற்றமிலா முனையங்களில் பாயும் மின்னோட்டத்தின் சராசரி அதன் மதிப்பு 7 முதல் 80 நானோ ஆம்பியர் வரை உள்ளது வேறுபட்ட உள்ளீட்டு எதிர்ப்பு உள்ளீட்டு எதிர்ப்பு என்றும் அழைக்கப்படும் எதிர்ப்பைத் தவிர வேறில்லை எப்போது சாதனத்தின் உள்ளீட்டு முனையங்களைப் பார்க்கிறீர்களோ அப்பொழுது அதன் மதிப்பு LM741 க்கான 2 மெகா ஓம்களிலிருந்து FET உள்ளீட்டு சாதனங்களுக்கான 1012 ஓம்களாக இயங்கும் வெளியீட்டு எதிர்ப்பு என்பது வெளியீட்டு முனையத்திற்கும் தரைக்கும் இடையிலான எதிர்ப்பு இந்த வெளியீட்டு எதிர்ப்பு 75 ஓம்ஸ் அல்லது அதற்கும் குறைவான மதிப்பைக் கொண்டுள்ளது உள்ளீட்டு கொள்ளளவு பற்றி தலைகீழ் அல்லது மாற்றமிலா முனையத்தில் தரையுடன் இணைக்கப்பட்ட மற்ற முனையத்துடன் அளவிடப்படும் சமமான கொள்ளளவு அனைத்து விவரக்குறிப்பு தாள்களிலும் இருக்காது எனவே செயல்பாட்டு பெருக்கியின் விவரக்குறிப்பு தாளை நாம் காணும்போது உள்ளீட்டு கொள்ளளவை நீங்கள் காண முடியாது பொதுவாக LM741 க்கான உள்ளீட்டு கொள்ளளவின் மதிப்பு 1 4 பிக்கோபாரட் ஆகும் எனவே அது என்ன தலைகீழ் அல்லது மாற்றமிலா சமமான கொள்ளளவு அளவிடப்படும் தலைகீழ் அல்லது மாற்றமிலா முனையத்துடன் மற்றொரு முனையமான தரையுடன் இணைந்து உள்ளபோது அளவீடுகள் உருவாகின்றன சரியா எனவே தலைகீழ் முனையம் மற்றும் தரை அல்லது மாற்றமிலா முனையம் மற்றும் தரைக்கு இடையிலான கொள்ளளவு பொதுவாக 1 4 பிகோபாரடிற்கு சமமான மதிப்பைக் கொண்டுள்ளது மின்சாரம் விநியோகத்தின் வரம்பு என்ன மின்சாரம் விநியோகத்தின் வரம்பு என்பது வேறுபட்ட அல்லது ஒற்றை முனை மின்சாரம் வகையாக இருக்கலாம் இந்த விரிவுரையின் தொடக்கத்தில் பார்த்தோம் அதிகபட்சம் பிளஸ் மைனஸ் 20 பிளஸ் மைனஸ் 22 வோல்ட்ஸ் ஆகும் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவது பிளஸ் மைனஸ் 15 வோல்ட்ஸ் ஆகும் வெளியீட்டு மின்னழுத்த ஸ்விங் பற்றிப் பார்த்தால் வெளியீட்டு மின்னழுத்த ஸ்விங் என்பது வெளியீட்டு மின்னழுத்தத்தின் வரம்பாகும் மின்சாரம் வழங்கல் மின்னழுத்தத்தைப் பொறுத்தது பொதுவாக பிளஸ் மைனஸ் 13 5 வோல்ட் ஆகும் இப்போது இது வெளியீட்டு மின்னழுத்தம் பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் ஆகும் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் எவ்வளவு ஸ்விங்காகும் இது விநியோக மின்னழுத்தத்தின் அதிகபட்சம் 85 முதல் 90 சதவீதம் வரை ஸ்விங்காகலாம் எனவே உங்கள் வெளியீட்டு மின்னழுத்தத்தின் வரம்பு மின்சாரம் வழங்கல் மின்னழுத்தத்தைப் பொறுத்தது மற்றும் பொதுவாக இது 85 முதல் 95 சதவீதம் வரை இருக்கும் வழக்கமாக பிளஸ் மைனஸ் 13 5 பற்றி வழங்கல் பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் என்று கூறப்பட்டால் அதாவது சார்பு பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் ஆகும் உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றத்திற்கு பதிலளிக்கும் வகையில் வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றத்தின் அதிகபட்ச வீதமே ஸ்லீவ் வீதம் ஆகும் உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பொறுத்து வெளியீட்டு மின்னழுத்தத்தின் மாற்றத்தின் அதிகபட்ச வீதம் சாதனத்தைப் பெரிதும் சார்ந்துள்ளது உயர்ந்தது சிறந்தது வெளியீட்டு மாற்றங்களுக்கு விரைவாக ஒத்தியங்குகிறது அதாவது உள்ளீட்டை நாம் மாற்றும்போது வெளியிட்டு மதிப்பு எவ்வளவு விரைவாக மாறக்கூடும் என்பதையும் ஸ்லீவ் வீதம் காட்டுகிறது இது ஸ்லீவ் வீதத்தின் செயல்பாடு எனவே இப்போது LM741 ஸ்லீவ் வீதத்திற்கான கடைசி வரியைப் படித்தால் அது மைக்ரோ விநாடிக்கு 0 5 வோல்ட் ஆகும் LM318 ஐப் பொறுத்தவரை இது மைக்ரோ விநாடிக்கு 70 வோல்ட் ஆகும் இறுதியாக திறந்த வளைய கெயின் 1 ஆக இருக்கும்போது கெயின் அலைவரிசை தயாரிப்பு என்பது சாதனத்தின் அலைவரிசை ஆகும் சாதனத்தின் அலைவரிசை கெயின் அலைவரிசை தயாரிப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் செயல்பாட்டுப் பெருக்கியின் விவரக்குறிப்புகள் இவை அனைத்தும் திறந்த காரணிகள் அல்லது இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் உள்ளடக்கிய செயல்பாட்டுப் பெருக்கியின் காரணிகள் பெரும்பாலானவை உள்ளன இல்லையா நமது அடுத்த விரிவுரை வெவ்வேறு பயன்பாடுகளுக்காக செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்துவதைக் பற்றியதாகும் வெவ்வேறு சுற்றுகள் தலைகீழ் மாற்றமிலா வேறுபட்ட பெருக்கி ஒருங்கிணைப்பான் சேர்க்கை ஒப்பீட்டாளர் போன்றவற்றிற்கு ஆகும் எனவே நமது அடுத்த விரிவுரையில் வெவ்வேறு சுற்றுகளுக்கு செயல்பாட்டு பெருக்கி எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் அதுவரை இந்த குறிப்பிட்ட விவரக்குறிப்புகள் என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் பார்க்கவும் இந்த முழு விரிவுரையும் 4 வெவ்வேறு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டது நான் சரியாக இருந்தால் எல்லா அத்தியாயக்கூறுகளையும் பாருங்கள் எல்லா அத்தியாயக்கூறுகளையும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு செயல்பாட்டு பெருக்கியின் விவரக்குறிப்புகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இல்லையா எனவே நான் உங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கிறேன் அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த வகுப்பில் நாம் கற்றுக்கொள்வதைப் பற்றி பார்ப்போம் சரி